உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் ஆகியவற்றைப் பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இவை மேலாண்மை முடிவெடுப்பதற்கு மிகவும் முக்கியமானதாகும் இப்போது வரை பட்ஜெட்டிங் மற்றும் பட்ஜெட்டரி என்பவை நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட முடிவெடுப்பதற்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம் அப்போது நாம் ஆப்பரேட்டிங் பட்ஜெட் மற்றும் பைனான்சியல் பட்ஜெட் என இரண்டு வகையான பட்ஜெட் பற்றி கற்றுக் கொண்டோம் எனவே நாம் ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டில் விற்பனைக்கான மதிப்பீட்டுடன் தொடங்கினோம் மற்றும் பின்னோக்கி பார்ப்பதை தொடங்கினோம் அதற்கு அடுத்தபடியாக மூலப்பொருட்கள் ஆகும் செலவு இயக்க செலவு ஆகியவற்றை கணக்கிட்டோம் அதற்கு அடுத்தபடியாக ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டின் இறுதியில் ஆப்பரேட்டிங் இன்கம் ஸ்டேட்மென்ட் அல்லது ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் என்பதை தயார் செய்தோம் எனவே அங்கு ஒவ்வொரு நிறுவனமும் பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் தயார் செய்கின்றன அது காலாண்டுக்குரியதாக இருக்கலாம் அல்லது 6 மாதத்திற்கானதாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு வருடத்துக்கானதாக இருக்கலாம் எனவே முதலாவதாக ஒவ்வொரு வருடமும் நாம் நமது நிறுவனத்தின் செயல்பாடுகளை தொடங்கும் பொழுது திட்டமிடப்பட்ட நோக்கங்களை மனதில் வைக்க வேண்டும் மற்றும் பட்ஜெட்டேட் ப்ராபிட் மற்றும் இலக்குகளை தீர்மானிக்க வேண்டும் பிறகு உண்மையான செயல்திறனுக்கு செல்லலாம் சந்தையில் உண்மையான செயல்திறன் மற்றும் அந்த நாளின் இறுதியில் நாம் உண்மையான செயல்திறனை திட்டமிடப்பட்ட செயல் திறனுடன் ஒப்பிடுவோம் சரியா எனவே பட்ஜெட்டேட் ப்ராபிட் என்பது என்ன மற்றும் உண்மையான லாபம் என்பது என்ன அல்லது அது நட்டமாகவும் இருக்கலாம் இருக்கலாம் எனவே நாம் இவற்றுக்கான மாறுபாட்டை கண்டறிய வேண்டும் மற்றும் இந்த இரண்டு வகையான சூழ்நிலைகளிலும் அதாவது நேர்மறை அல்லது எதிர்மறை ஆகியவற்றை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சரியா மற்றும் இரண்டாவதாக நாம் பைனான்சியல் பட்ஜெட் பற்றி விவாதித்தோம் ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டை தயார் செய்த பிறகு நாம் பைனான்சியல் பட்ஜெட்டை தயார் செய்கின்றோம் மற்றும் பைனான்சியல் பட்ஜெட்டின் இறுதி முடிவு என்பது பேலன்ஸ் சீட் அல்லது பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட் மற்றும் அதற்கு மேலாக நாம் கேஸ் பட்ஜெட்டை தயார் செய்கின்றோம் எனவே கேஸ் பட்ஜெட் என்பது நமக்கு நிறுவனத்தின் ரொக்க நிலைமையைப் பற்றி சொல்கின்றது மற்றும் பேலன்ஸ் சீட் என்பது நம்முடைய நிறுவனத்தின் எல்லா விதமான நிதி நிலைமையைப் பற்றி சொல்கின்றது எனவே நாம் பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட் கூட தயார் செய்கின்றோம் அந்த பட்ஜெட் காலத்தின் இறுதியில் அதாவது நிறுவனத்தில் காலாண்டு அதாவது பட்ஜெட் சிஸ்டம் ஆக இருக்கலாம் அல்லது ஆறு மாதத்திற்கு ஆனதாக இருக்கலாம் அல்லது வருடாந்திர பட்ஜெட் சிஸ்டமாக இருக்கலாம் எனவே எவ்வாறு பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட் இருக்குமென்றால் நம்முடைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புக்கள் பேலன்ஸ் சீட்டில் வருமா அல்லது வராதா என்பதைப்பற்றி சொல்கின்றது அதற்கு நாம் செல்லப் போகின்றோம் மற்றும் நிறுவனத்தின் நிதி நிலைமையில் லாபம் அல்லது நட்டம் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை உறுதி செய்ய வேண்டும் மற்றும் அது எவ்வாறு இருக்கும் என்பதைப் பற்றியும் உறுதி செய்ய வேண்டும் எனவே ஆப்பரேட்டிங் பட்ஜெட் மற்றும் பைனான்சியல் பட்ஜெட் என இதுவரை நாம் கற்றுக் கொண்டோம் மற்றும் சில விஷயங்கள் அதற்கு துணையாக தேவைப்படுகின்றது அதை நீங்கள் பட்ஜெட்டை தயார் செய்வதற்கான தேவைகள் என்று கூறலாம் இப்பொழுது அதைப்பற்றித்தான் பேசப் போகின்றோம் செயல்முறை பகுதிக்கு செல்வதற்கு முன்னால் பட்ஜெட் தயாரிப்பதற்கான சில சிறிய வழக்குகள் பற்றி பார்க்கப் போகின்றோம் அது காலாண்டு பட்ஜெட் அல்லது 6 மாதத்திற்கான பட்ஜெட் அல்லது ஒரு வருடத்திற்கான பட்ஜெட்டாக இருக்கலாம் எனவே அத்தகைய முழு பட்ஜெட்டும் தயாரிப்பது எப்படி செய்யப்படுகின்றது எப்படி விற்பனை மதிப்பீட்டை செய்யப்போகின்றோம் மற்றும் வெவ்வேறு வகையான உள்ளீட்டு செலவுகளுக்காக பொருட்களுக்குரிய செலவு இயக்கச் செலவுகள் போன்றவற்றை எவ்வாறு மதிப்பீடு செய்யப் போகின்றோம் மற்றும் அடுத்தபடியாக நாம் எவ்வாறு பட்ஜெட்டேட் பிராபைட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தயாரிக்க போகின்றோம் எத்தகைய கால அளவை நாம் எடுக்க போகின்றோம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அவற்றைப் பற்றி நாம் செயல்முறையுடன் கற்றுக் கொள்ளப் போகின்றோம் முன்னதாக இரண்டு முதல் மூன்று சிறிய வழக்குகளை பற்றி பேசப்போகிறோம் பிறகு எவ்வாறு கேஸ் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட் தயார் செய்யப் போகின்றோம் என்பதை பற்றி கற்றுக் கொள்ளப் போகின்றோம் ஆனால் அதற்கு முன்னால் இத்தகைய பட்ஜெட்களை தயார் செய்ய தேவையான சில முக்கியமான ஆதரவு விஷயங்கள் பற்றி விவாதிக்க போகின்றோம் மற்றும் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் எக்சர்சிஸ் பயிற்சியை மிகவும் கட்டுப்பாட்டு நெறிமுறையாகப் பயன்படுத்துதல் பற்றி பேசப் போகின்றோம் எனவே ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டில் நாம் விவாதித்தது என்னவென்றால் ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டை அல்லது ஆப்பரேட்டிங் பட்ஜெட் தயாரிப்பதை விற்பனை மதிப்பீட்டின் மூலம் தொடங்கினோம் விற்பனை இலக்கு என்னவென்று தெரியவில்லை என்றால் உங்களுக்கு எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது தெரியாது அந்த உற்பத்திக்காக எவ்வளவு மூலப் பொருட்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது தெரியாது வேறு வகையான நிலையான மற்றும் மாறுபடும் இயக்க செலவுகள் எவ்வளவு என்பதும் தெரியாது எனவே ஒவ்வொரு பட்ஜெட் செயல்பாடும் கால அளவைப் பொருத்தது அல்லது அவ்வாறான கால அளவுகளை தராமலும் இருக்கலாம் விற்பனை மதிப்பீட்டை ஒத்ததாகும் மற்றும் நீங்கள் எவ்வளவு விற்பனை செய்யப் போகிறீர்கள் என்பது தெரிந்தால் அல்லது சந்தையில் எவ்வளவு நம்மால் விற்பனை செய்ய முடியும் என்பது தெரிந்தால் அதற்கு ஏற்றாற்போல் நம்மால் உற்பத்தி செய்ய முடியும் மற்றும் அடுத்தபடியாக அதனை அடிப்படையாகக் கொண்டு உள்ளீட்டுக்கான செலவு எவ்வளவு ஆகும் என்பதையும் திட்டமிட முடியும் எனவே விற்பனை முன்மதிப்பீடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகும் ஏனென்றால் இத்தகைய விற்பனை முன் மதிப்பீடு இல்லாமல் நமக்கான உற்பத்தியை மதிப்பீடு செய்ய முடியாது அதன்படி ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டில் அல்லது பேலன்ஸ் சீட்டில் அத்தகைய விற்பனையில் தாக்கத்தை நம்மால் கண்டறிய முடியாது எனவே விற்பனை முன்கணிப்பு என்பது வருங்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நிகழக்கூடிய விற்பனையின் மதிப்பீடு ஆகும் எனவே அத்தகைய விற்பனையை நாம் முன் கணிக்க வேண்டும் அது எதற்காக என்றால் எவ்வளவு வெளியீடு வரும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக மற்றும் அத்தகைய வெளியீட்டிற்காக எவ்வளவு உள்ளீடு தேவைப்படும் மற்றும் இந்த உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கான வித்தியாசம் என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றியும் தெரிந்து கொள்ள உதவுகின்றது எனவே விற்பனை முன்கணிப்பு செய்யும்பொழுது நாம் மனதில் கொள்ளவேண்டிய காரணிகள் யாவை அல்லது விற்பனை முன்கணிப்புக்கு எந்தெந்த காரணிகள் முக்கியம் அங்கு சில முக்கியமான காரணிகள் உள்ளன அவை எப்படி விற்பனையை முன்கணிப்பு செய்வது விற்பனை முன்கணிப்பு செய்வதற்கான கருவிகள் யாவை ஆகியவை ஆகும் எனவே இத்தகைய சூழ்நிலையில் கடந்தகால விற்பனை முறை என்பது முக்கியமான கூறு ஆகும் ஏனென்றால் நாம் சாதாரணமாக டைம் சீரிஸ் அனாலிசிஸ் செல்கின்றோம் நாம் ட்ரெண்ட் உருவாக்குகின்றோம் அல்லது செய்யப் போகின்றோம் மற்றும் நாம் போக்கை பகுப்பாய்வு செய்யப் போகின்றோம் எனவே நாம் அதைப் பார்க்க விரும்புவோம் எடுத்துக்காட்டாக முதல் காலாண்டில் இருந்து நாம் பட்ஜெட்டை தயார் செய்து கொண்டிருப்போம் எனவே முந்தைய வருடத்தில் இருந்த 4 காலாண்டுகளை பார்ப்போம் மற்றும் 1 முதல் 4 வரையான காலாண்டுகளில் வித்தியாசத்தில் மூலம் விற்பனைக்கான போக்கு எவ்வாறு இருந்தது என்பதை பார்ப்போம் அது நிலையான போக்கை கொண்டு இருந்ததா அல்லது மேல்நோக்கிய போக்காக இருந்ததா அல்லது மேலும் கீழுமாக உள்ள போக்காக இருந்ததா என்பதை பார்ப்போம் சில சமயங்களில் விற்பனை மேலே சென்று இருக்கலாம் மற்றும் சில காலாண்டுக்கான விற்பனை கீழ்நோக்கி வந்திருக்கலாம் எனவே மேல்நோக்கிய மற்றும் கீழ்நோக்கிய விற்பனை போக்கிற்கு என்னென்ன காரணிகள் பொறுப்பாக அமைந்தன அத்தகைய காரணிகளை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே கடந்தகால விற்பனை முறை என்பது சேல்ஸ் போர்காஸ்டிங் அல்லது விற்பனை மதிப்பீடு செய்யும் போது மனதில் கொள்ள வேண்டிய முக்கியமான காரணிகளாகும் இரண்டாவது முக்கியமான காரணி என்னவென்றால் நம்முடைய விற்பனை படை மதிப்பீடு செய்த விற்பனையின் அளவு ஆகும் இப்போதைய விற்பனை முன்னர் எவ்வாறு இருந்தது அவர்களால் அடையப்பட்ட அல்லது நமது விற்பனை படையால் செய்யப்பட்ட விற்பனை எவ்வளவு நம்மிடம் முழுமையான தன்னிச்சையான சந்தையியல் அல்லது விற்பனை துறை உள்ளது அல்லது சில சமயங்களில் சந்தையியல் துறை என்பது விற்பனை மற்றும் விநியோக துறையாக இருக்கும் எனவே சந்தையியல் துறை பின் தல வேலையை செய்யும விளம்பரத்தை கவனித்துக் கொள்ளலாம் அல்லது வினியோகத் சேனல்களை கவனித்துக் கொள்ளலாம் ஆனால் விற்பனை மற்றும் விநியோக படை என்பதில் விற்பனை மேலாளர் பகுதி மேலாளர் பகுதி மேலாளர் ஆகியோர் மிக மிக பொறுப்பு வாய்ந்தவர்கள் ஆவர் மற்றும் மிக மிக முக்கியமானவர்கள் ஏனென்றால் அவர்கள் நம்முடைய வினியோக சேனல்களுடன் நேரடி தொடர்பை கொண்டுள்ளார்கள் நிறுவனத்தில் விற்பனை என்பது முதலில் மொத்த விற்பனையாளர்களுக்கு செல்லலாம் அல்லது நேரடியாக சில்லறை விற்பனையாளர்களுக்கு செல்லலாம் ஏனென்றால் நேரடியாக வாடிக்கையாளருக்கு விற்பது என்பது மிகவும் சிரமமானதாகும் அப்படியே வாடிக்கையாளருக்கு நேரடியாக சென்றாலும் நிறுவனம் மற்றும் வாடிக்கையாளருக்கு இடையே ஒரு நபர் இருப்பார் அவரை நிறுவனமானது பணியமர்த்தும் அவர் வாடிக்கையாளருடன் தொடர்பு வைத்திருப்பார் எனவே அவர் வாடிக்கையாளருடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளார் அல்லது மொத்த விற்பனையாளருடன் தொடர்பில் உள்ளாரா அல்லது சில்லறை விற்பனையாளர்களுடன் தொடர்பில் உள்ளாரா என்பது முக்கியமானதாகும் இவ்வாறு மூன்று நிலைகள் குறைந்த பட்சம் இருக்கும் நிறுவனம் என்பது ஒன்று அவர்கள் பொருட்களை தயாரிப்பவர்கள் அடுத்தது விற்பனை படை இவர்கள் நிறுவனத்தால் பணியமர்த்தப்பட்ட மற்றும் மூன்றாவது சேனல் அல்லது இறுதி வாடிக்கையாளராக இருக்கலாம் எனவே இவைதான் மூன்று நிலைகள் எனவே அந்த இடைநிலையாளர் அதாவது விற்பனை படை அல்லது விற்பனை படையின் ஒரு பகுதி அவர்கள் வினியோக சேனல்கள் அல்லது வாடிக்கையாளருடன் நேரடி தொடர்பு கொண்டிருக்கலாம் எனவே அவர்களுடைய உள்ளீடு என்பது மிக மிக முக்கியம் எனவே கடந்த காலாண்டில் அல்லது முந்தைய காலாண்டில் கொடுக்கப்பட்ட அளவிலான விற்பனையை அல்லது காலாண்டுகளின் எண்ணிக்கையை அடைவதற்கு அவர்கள் இட்ட உள்ளீட்டையும் நாம் கேட்கின்றோம் எத்தகைய முக்கியமான காரணிகளாக இருந்திருந்தாலும் சரி எத்தனை முயற்சிகள் நீங்கள் எடுத்து இருக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி நீங்கள் இலக்கை அடைவது எவ்வளவு சாத்தியமானதாக இருந்திருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் விற்பனையின் அடிப்படையில் சந்தையில் என்ன செய்ய முடியும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் எனவே அவர்களுடைய உள்ளீடு என்பது மிகவும் முக்கியமானது எனவே நாம் செய்யக் கூடிய கால தொடர் பகுப்பாய்வில் விற்பனை படையினுடைய உள்ளீடுகளை அல்லது விற்பனை ஊழியர்களின் உள்ளீட்டை எடுத்துக்கொள்வோம் மற்றும் அடுத்ததாக பொதுவான பொருளாதார மாறுபாடுகளையும் நாம் அங்கு எளிமையாக கண்டறிய முடியும் உதாரணமாக அவை சந்தையில் பெரும்பாலும் மூன்று வகையான தயாரிப்புகள் உள்ளன அவை சில தேவைகள் சில வசதிகள் மற்றும் சில ஆடம்பரங்கள் என்று கூறலாம் இப்பொழுது அன்றாட தேவைகள் எடுத்துக்காட்டாக அனைத்து விதமான நுகர்வோர் பொருட்கள் இவற்றை சிறியதாவது அவர்கள் நுகர வேண்டும் மக்களின் வருமான நிலை அதேபோன்று பொருட்கள் அல்லது சேவைகள் சந்தையில் கிடைக்கும் நிலை அத்தியாவசிய பொருளாக இருக்கும் பட்சத்தில் நாம் சிலவகையான வருமான மூலங்கள் அல்லது சில வகையான வருமானம் வரும் வழிகளை கண்டறிய வேண்டும் அதன் மூலம் நமக்கு தேவையான அன்றாட பொருட்களை வாங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக உணவுப் பொருட்கள் பற்பசை நம்முடைய வருமானத்தின் நிலை என்னவாக இருந்தாலும் சரி நம்மால் இத்தகைய அடிப்படை பொருள்களை வாங்காமல் இருக்க முடியாது அதாவது நம்மால் நம்முடைய பற்களை சுத்தம் செய்யாமல் இருக்க முடியாது அத்தகைய பொருட்களை நாம் கண்டிப்பாக வாங்கியே ஆகவேண்டும் இது எதைக் குறிக்கிறது என்றால் பொதுவான பொருளாதார நிலை என்பது இத்தகைய அன்றாட தேவைகளை எந்தவகையிலும் பாதிக்காது ஆனால் இது வசதி அல்லது ஆடம்பரப் பொருளாக இருந்தால் எடுத்துக்காட்டாக வண்ணத் தொலைக்காட்சி பெட்டி இது முன்னர் இருந்ததுபோல் ஆடம்பரப் பொருள் இல்லை எனவே எடுத்துக்காட்டாக ஆடம்பர பொருட்கள் என்பவை மக்களின் வருமானம் என்பது உயரும் போது அவற்றை அவர்கள் எதிர்பார்க்கலாம் மக்களுக்கு அது தேவை படலம் அல்லது அதன் வெவ்வேறு வகைகளில் எதாவது ஒரு வகை தொலைக்காட்சிபெட்டி அவர்களுக்கு தேவைப்படலாம் எனவே இப்போது எடுத்துக்காட்டாக சந்தையில் 4K TV அல்லது 8 K TV இவை மிகவும் அதிக விலை கொண்டதாகும் எனவே இத்தகைய மக்கள் அந்த தொலைக்காட்சிக்கான விலையை கொடுக்க முடியும் எனவே அதற்கான காரணம் என்ன என்று நம்மால் கண்டறிய முடியும் அது மக்களின் வருமானம் அதிகரிப்பது காரணமாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக நிறுவனத்தில் அவர்களுடைய சம்பளம் அதிகரித்திருக்கலாம் அதாவது ஒவ்வொரு நிதியாண்டு இறுதியிலும் அவர்களுக்கு சம்பளம் என்பது அதிகரிக்கலாம் அது ஏப்ரல் அல்லது ஜனவரி மாதமாக இருக்கலாம் எனவே வேலைக்கு செல்பவர்களுக்கு சம்பளமானது அதிகரிக்கும் எனவே இன்னும் சில வசதியான பொருட்களை வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதேபோல ஆடம்பரப் பொருட்கள் கூட அதேபோல பட்ஜெட் என்பது வரும்பொழுது ஏனென்றால் பட்ஜெட் என்பது மிக முக்கியமான ஆவணமாகும் இது அடுத்து வரும் ஒரு வருடத்திற்கான வழிமுறைகளை காட்டுகின்றது எனவே இத்தகைய சூழ்நிலையில் அங்கு சில துறைகள் உள்ளன அவை அரசாங்கத்தால் முன்னுரிமை தரக்கூடிய துறைகளாகும் அத்தகைய துறைகளுக்கு அரசானது உதவி புரியும் எனவே அரசாங்கம் உதவி செய்யவிருக்கும் துறைகளுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அது விற்பனையை அதிகரிக்கும்படியாக இருக்கலாம் எனவே அன்றாட தேவைக்கான பொருட்கள் வசதி மற்றும் ஆடம்பரப் என இரண்டு பொருட்கள் உடன் தொடர்புடைய நிறுவனங்கள் பட்ஜெட் டாக்குமெண்ட் எவ்வாறு விற்பனையை பாதிக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள முடியும் இதற்க்கு பொதுவான பொருளாதார போக்குகள் மிகவும் முக்கியமானவை என்பதை குறிக்கின்றது அடுத்தபடியாக அவர்களின் நடவடிக்கைகள் இது முக்கியமான காரணியாகும் ஏனென்றால் இந்திய பொருளாதாரத்தில் உலகமயமாதல் என்பது வந்தபிறகு இப்போதைய நாட்களில் வேறு ஏதாவது பொருளாதாரத்தைப் பற்றி பேசும்பொழுது அளிப்பு பக்கம் என்பது மிகவும் பலமாக உள்ளது முன்னர் என்ன காரணம் இருந்தது முன்னர் எத்தகைய சூழ்நிலை இருந்தது 1991அல்லது அதற்கு முன்னர் 1991 வரை அல்லது அதற்கு முன்புவரை அளிப்பு பக்கம் என்பது மிகவும் பலவீனமாக இருந்தது எடுத்துக்காட்டாக பல்வேறு வகையான துறைகளை பற்றி பேசும் பொழுது அதிகப்படியான உற்பத்தித் துறைகள் பொதுத் துறையில் இருந்தன நாம் எஃகு துறையைப் பற்றி பேசும்பொழுது அதிகப்படியாக எஃகு துறையில் ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனமான ஸ்டீல் அத்தாரிட்டி ஆப் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டன அனைத்து வகையான எஃகு தேவைகளுக்கும் இந்த நிறுவனமே பொறுப்பானதாகும் TESCO என்ற நிறுவனமும் அங்கு இருந்தது ஆனால் அதற்கு மிகவும் குறைவான சந்தை மதிப்பு இருந்தது அதிகப்படியான சந்தைப் பங்கை அதாவது 90 சதவீத சந்தை பங்கு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வைத்திருந்தது உலகமயமாக்கலுக்கு பிறகு அதாவது 1991 க்கு பிறகு அங்கு இப்பொழுது மிகவும் கடினமான போட்டி சந்தையில் உள்ளதை நம்மால் பார்க்க முடியும் எஃகு துறை என்பது அதிகமான மூலதனம் தேவைப்படும் துறையாக இருந்தபோதிலும் பல்வேறு வகையான நிறுவனங்கள் இப்பொழுது இந்த துறைக்கு வந்து கொண்டிருக்கின்றன எஸார் ஸ்டீல் லாயிட் ஸ்டீல் ஜிண்டால் ஸ்டீல் ஆகிய நிறுவனங்கள் இப்பொழுது இந்த சந்தைக்கு வந்துள்ளன டாட்டா ஸ்டீல் ஏற்கனவே இந்த சந்தையில் இருக்கின்றது எனவே அழிப்பு பக்கம் என்பது இப்பொழுது முன்னேறியுள்ளது இப்பொழுது அளிப்பு பக்கம் என்பது முன்னேறி உள்ளதால் வாடிக்கையாளர்கள் அரசர்கள் என்ற நிலைக்கு வந்துள்ளார்கள் அது அவர்களுக்கு அதிகப்படியான சக்தியை கொடுக்கின்றன எனவே வாடிக்கையாளர்கள் தங்களது தேவையை சரியாக நிறைவு செய்யும் அதாவது நல்ல பொருளை சரியான விலையில் கொடுக்கும் சிறந்த சப்ளையர் ஐ தேர்ந்தெடுக்க முடியும் அதேபோல எடுத்துக்காட்டாக மின்னணுவியல் துறையைப் பற்றி பேசும் பொழுது மின்சார பொருட்கள் துறையில் உதாரணமாக வண்ண தொலைக்காட்சி பெட்டி 1991 க்கு முன்னர் அல்லது 1991 வரை நமக்கு வண்ணத் தொலைக்காட்சி பெட்டியை தயாரிக்க கூடிய இந்திய நிறுவனங்களை கொண்டிருந்தோம் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் அத்தகைய காலகட்டத்தில் நம்மால் நினைவுபடுத்திப் பார்க்க முடியுமென்றால் அன்று இருந்த நிறுவனங்களில் ஏறத்தாழ அனைத்து நிறுவனங்களும் இந்திய நிறுவனங்களாக இருந்தன மற்றும் நான் இரண்டு நிறுவனங்களைப் பற்றி கூறுவேன் அவை ஒனிடா மற்றும் வீடியோகான் அவர்கள் அந்த காலகட்டத்தில் சந்தையை வழி நடத்தி வந்தார்கள் 40 முதல் 45 சதவீதம் வரையிலான சந்தைப் பங்கை இந்த இரண்டு நிறுவனங்களும் வைத்திருந்தார்கள் மற்றும் மீதி சந்தைப் பங்கை மற்ற நிறுவனங்கள் வைத்திருந்தார்கள் அதாவது அப்போது நமக்கு இருந்த உள்நாட்டு நிறுவனங்களான வெஸ்டர்ன் டெஸ்க்ல டயனோரா சலோர பெல்டெக் ஆகிய நிறுவனங்கள் இந்திய சந்தையில் இருந்தன ஆனால் 1991க்கு பிறகு இந்த துறை வெளிப்படை போட்டிக்கு விடப்பட்ட பிறகு இப்பொழுது உலகின் சிறந்த MNC நிறுவனங்களான கொரியாவை சேர்ந்த சாம்சங் ஜப்பானை சேர்ந்த சோனி அடுத்ததாக அந்த நிறுவனங்கள் போன்ற உங்களது கோரிய நிறுவனமான எல்ஜி ஆகியவை சந்தையில் உள்ளன இந்த நிறுவனங்களின் வருகை காரணமாக பழைமையான இந்திய நிறுவனங்கள் சந்தையை விட்டு வெளியேறிவிட்டன விடியோகான் மற்றும் ஒனிடா போன்ற நிறுவனங்கள் முன்னர் சந்தையில் தலைமை வகித்தவர்களாக இருந்திருந்த போதிலும் அவர்களுக்கு இப்போது சந்தையில் மிக மிக குறைவான சந்தை பங்கே உள்ளது ஒன்று முதல் இரண்டு சதவீதம் பங்கே அவர்களுக்கு உள்ளது இருந்த போதிலும் அவர்கள் கிராமப்புற சந்தைகளையே குறிவைக்கின்றனர் நகர்ப்புற சந்தையை பற்றி நீங்கள் பேசும்போது அவை முற்றிலும் சாம்சங் சோனி மற்றும் எல்ஜி என்ற மூன்று நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஒனிடா மற்றும் விடியோகான் ஆகிய நிறுவனங்கள் 45 முதல் 47 சதவீதம் வரையான சந்தை மதிப்பை பெற்றிருந்தன அனால் அவை இப்போது ஓன்று முதல் இரண்டு சதவீதம் சந்தை மதிப்புக்கு சரிந்து விட்டன காரணம் சந்தையில் உள்ள போட்டி அதற்கான காரணம் என்னவென்றால் அவர்களின் விற்பனை என்பது சந்தையில் மிக மிக குறைந்துள்ளது எனவே அவர்கள் சந்தையில் தங்களை தக்கவைத்துக்கொள்வதற்க்காக கடுமையாக போராடுகிறார்கள் எனவே இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்கள் சந்தையில் வர அனுமதிக்கப்பட்ட பிறகு போட்டி என்பதும் அதிகரிக்க அனுமதிக்கப்பட்டது எனவே போட்டி என்பது அதிகரித்துவிட்டது மற்றும் அதன் மூலம் இந்திய நிறுவனங்கள் அனைத்தினுடைய விற்பனையும் பாதிக்கப்பட்டு விட்டது நிறைய இந்திய மின்னணுவியல் நிறுவனங்கள் சந்தையை விட்டு வெளியேறி இன்று அவை மறைந்து விட்டன வீடியோகான் மற்றும் ஒனிடா போன்றவை சந்தையில் நிலைத்திருக்க பாடுபடுகின்ற அந்த நிறுவனங்களின் சந்தை பங்கு கூட குறைந்து விட்டது எனவே இந்திய பொருளாதாரத்தில் உலகமயமாக்கலுக்கு பிறகு எந்த நிறுவனங்களைப் பற்றி பேசினாலும் இந்திய பொருளாதாரத்தில் தாராளமயமாக்கல் வந்தபிறகு அளிப்பு பக்கமானது மிகவும் சிறந்த முறையில் முன்னேறிவிட்டது இப்பொழுது எந்த துறையை பற்றி பேசினாலும் சரி அல்லது தொழில்நுட்ப துறையாக இருந்தாலும் சரி அது எக்கு தொழிலாக இருக்கலாம் நுகர்வோர் சாதனப் பொருட்களாக இருக்கலாம் மின்னணுவியல் துறையில் என ஏறத்தாழ அனைத்திலும் நுகர்வோர்கள் வெவ்வேறு பொருட்களை தேர்ந்து எடுப்பதற்கான வாய்ப்பை பெற்று விட்டார்கள் நமக்கு சந்தையில் மிகப்பெரிய போட்டி உள்ளது எனவே அதன் காரணமாக விலை என்பது கட்டுப்பாட்டில் உள்ளது தரம் என்பது மேம்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் இறுதியாக இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் பயனடைவார்கள் ஆனால் விற்பனை என்பதன் அடிப்படையில் இந்திய நிறுவனங்களை பாதிப்பதால் அவர்களால் சந்தையின் நிலைத்திருக்க முடியவில்லை அல்லது அத்தகைய சூழ்நிலையில் அவர்களால் போட்டியிட முடிவதில்லை இறுதியாக அதனுடைய தாக்கம் அவர்களுடைய விற்பனையில் வந்து முடிகின்றது எனவே விற்பனை நிலைத்திருக்க விற்பனையை அதிகரிக்க ஏதாவது அதிகமாக அல்லது ஏதாவது புதியதை சந்தையில் வழங்க வேண்டும் எனவே போட்டி என்பது இடர்பாடுகளை உருவாக்கும் மற்றொரு காரணியாகும் அல்லது சந்தையில் ஏற்படும் தேவை மாற்றத்திற்கான காரணங்களாகும் மற்றும் தேவையை மதிப்பிடுவது அல்லது தேவையை முன்கணிப்பு செய்வது என்பனவற்றை பயன்படுத்துவது சிறந்ததாகும் அடுத்ததாக சொல்லப்போனால் நிறுவனத்தின் விலையில் ஏற்படும் மாற்றங்கள் இந்தியா என்பது பிரைஸ் சென்சிட்டிவ் பொருளாதாரம் என்பதை நாம் பார்க்க முடியும் இந்தியா வளர்ந்து வரும் நாடு வளர்ந்து கொண்டிருக்கின்றன மற்றும் பிரைஸ் சென்சிட்டிவ் பொருளாதாரத்தில் உடையநாடு நம்முடைய வருமான அளவு என்பது அமெரிக்க மக்களின் வருமான அளவு அல்லது இங்கிலாந்து மக்களில் வருமான அளவு அல்லது ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மக்களின் வருமான அளவை காட்டிலும் அதிகமானதாக இல்லை நாம் இந்தியாவில் பெறுகின்ற வருமான அளவை விட அவர்கள் அதிகமான வருமானத்தை கொண்டுள்ளார்கள் எனவே நமது நாடு மிகப்பெரிய அளவில் பிரைஸ் சென்சிடிவ் நாடாக உள்ளது எனவே இங்கு நாம் நிச்சயமாக நல்ல தரமான பொருட்களையே வாங்க விரும்புகின்றோம் ஆனால் சிறிய அளவில் விலை குறைப்பு நாம் பெரும் பொழுது விலை குறையும் பொழுது அல்லது விலையையும் தரத்தையும் ஒப்பீடு செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு தரத்தை நாம் சமரசம் செய்து கொள்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட அளவு விலை உயர்ந்து இருக்கும் பொழுது கணிசமாக அடுத்ததாக நிச்சயமாக நாம் விலையை செலுத்துகின்ற அளவு உள்ள பொருட்களுக்கு செல்கின்றோம் அதில் தரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட ஆனால் நாம் விலைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் இது எதைக் குறிக்கிறது என்றால் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் அல்லது அதிகப்படியான மக்கள்தொகை அதையே விரும்புகின்றார்கள் 80 முதல் 85 வரை அல்லது 90 சதவீத மக்கள் பிரைஸ் சென்சிடிவ் ஆக உள்ளார்கள் எனவே நிறுவனங்கள் தங்களது பொருட்களுக்கான விலையை அதிகரிக்கும்போது மற்றும் அவர்களுடைய போட்டியாளர்கள் அதனை செய்யாமல் இருந்தால் அங்கு என்ன நடக்கும் அங்கு நிறுவனத்தின் விற்பனை அழியும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் எனவே அவர்கள் விலையை அறிவிக்கிறார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு தரத்தையும் அதிகரிக்க வேண்டும் ஆனால் போட்டியாளர்கள் பலமாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் சந்தையில் மக்கள் இந்த நிறுவனத்தின் பொருட்களிலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு அதாவது போட்டியாளர்களின் பொருட்களுக்கு மாறிவிடுவார்கள் ஏனென்றால் நாம் விலையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கின்றோம் விலையில் மிகவும் உள்ளுணர்வுடன் இருக்கின்றோம் நம்முடைய வருமானம் என்பது வரம்பற்றதல்ல நாம் விலையை விட்டு தரத்தை பார்ப்பதற்கு நாம் இரண்டையும் பார்க்கின்றோம் ஆனால் விலை என்பதே முன்னுரிமையில் உள்ளது அதன்பிறகுதான் தரம் என்பது வருகின்றது எனவே விலை என்பது எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை நாம் இங்கு பார்க்கவேண்டும் எனவே நாம் லாபத்தை அல்லது லாப அளவை அப்படியே வைத்திருக்க வேண்டுமென்றால் நாம் செலவை கட்டுப்படுத்த பார்க்க வேண்டும் அல்லது உற்பத்தி செலவை குறைப்பதற்கு பார்க்கவேண்டும் அவர்கள் பொருளுக்கான விலையை உயர்த்துவது பற்றி நினைக்கக் கூடாது நமது விலையை உயர்த்தியவுடன் உங்களது பொருளின் தேவை உங்களது பொருளின் விற்பனை சந்தையில் குறைவதை நம்மால் கணிக்க முடியும் எனவே இது முக்கியமான காரணி ஆகும் அடுத்த முக்கியமான காரணி என்னவென்றால் தயாரிப்பு கலவையில் ஏற்படும் மாற்றம் சில சமயங்களில் நாம் அதிகமான பொருட்களை வெவ்வேறு வகையான பொருட்களை சந்தையில் அறிமுகப்படுத்துவோம் இப்பொழுது எடுத்துக்காட்டாக காரை எடுத்துக்கொண்டால் மாருதி அல்லது சுசுகி மோட்டார்ஸ் ஆகியோர் இந்திய சந்தையில் தலைவர்களாக உள்ளார்கள் சுசுகி மோட்டார்ஸ் அவர்களின் வெற்றிக்கான காரணம் என்ன ஏனென்றால் அவர்களிடம் மிகப்பெரிய தயாரிப்பு கலவை உள்ளது அவர்களிடம் அனைத்து வகையான மக்களுக்கும் தேவையான கார்கள் உள்ளன அவர்கள் கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கான காரை வைத்துள்ளார்கள் அதனை அவர்களால் ரூபாய் 2 லட்சத்து 50 ஆயிரத்திற்கு விற்பனை செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக அல்டோ கார் இதை நீங்கள் வாங்க முடியும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக அடுத்த படி நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் உங்களது தேவை மற்றும் விருப்பத்திற்கு உண்டான பொருட்களும் உள்ளன நிறுவனம் பிரீமியம் பொருட்களையும் கொண்டுள்ளது நீங்கள் சியாஸ் என்ற காரை வாங்க விரும்புகின்றீர்கள் என்றால் மற்ற பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பிடும் பொழுது இது சிறந்ததாக இருக்கின்றது இது ஏனென்றால் பொருள் கலவை என்பது வளமானதாக உள்ளது பொருட்கலவை என்பது மிக அதிகமாக உள்ளது எனவேதான் சுசுகி சந்தையில் தலைவராக உள்ளது பன்னாட்டு நிறுவனங்களைவிட மேலே உள்ளது எடுத்துக்காட்டாக டொயோட்டோ அல்லது ஹோண்டா ஆகிய நிறுவனங்கள் ஆரம்ப காலத்தில் மிகப் பெரிய கார்களை தயாரித்து வந்தன ஆனால் அவர்கள் தற்பொழுது மாருதி அல்லது சுசுகி மோட்டார்ஸ் ஆகிய நிறுவனங்களிலிருந்து கூட கற்றுக்கொண்டார்கள் எனவே அவர்கள் சிறிய வகையான கார்களையும் இப்பொழுது தயாரிக்கத் தொடங்கி விட்டார்கள் ஏனென்றால் அவ்வகை கார்களுக்கு இந்தியாவில் தேவை அதிகமாக உள்ளது எனவே உங்களது விற்பனையை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று நினைத்தாள் உங்களது விற்பனை வரும்காலத்தில் அதிகரிக்கும் என்று கணித்து இருந்தாள் நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கான பல்வேறு பொருட்களை வழங்க வேண்டும் மக்கள் ஹோண்டா கார்கள் வாங்க விரும்புகின்றார்கள் ஆனால் அவர்களால் அனைத்து நேரத்திலும் ஹோண்டா சிட்டிகான விலையை கொடுக்க முடியாது எனவே அதன் காரணமாகத்தான் வெவ்வேறு வகையான கார்களை அறிமுகப்படுத்தினார்கள் நீங்கள் குறைவான விலையுள்ள கார்க்கலான பிரியோ அல்லது ஜாஸ் ஆகிய கார்களுக்கு செல்லலாம் டபிள்யூ ஆர் வி அல்லது பிஆர் வி ஆகியவை சந்தையில் இப்போதுள்ள கார்களாகும் எனவே நிறுவனங்கள் நல்ல பொருட்கள் கலவையை வழங்க கட்டாயப் படுத்தப் பட்டார்கள் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் அதிகமான பொருட்கலவை நல்ல பொருட்கலவை வளமான பொருட்கலவை உங்களிடம் இருந்தால் உங்களது நிறுவனத்தின் பொருட்களுக்கான சந்தை தேவைக்கான ஆதாரத்தை எதிர்பார்க்க முடியும் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு சந்தைத் தேவையை உயர்த்தும் எனவே சந்தை ஆராய்ச்சி என்பது முக்கியமான காரணி ஆகும் வெவ்வேறு வகையான நபர்கள் நிறுவனங்கள் சந்தை ஆராய்ச்சியில் உள்ளன அவர்கள் நுகர்வோரின் விருப்பம் மற்றும் சுவை ஆகியவற்றில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தெரிந்து கொண்டே இருக்கின்றார்கள் மக்களுடைய வருமானத்தில் மாற்றம் இருக்கும் பொழுது அவர்கள் அதை தெரிந்து வைத்திருப்பார்கள் அங்கு மேல் நோக்கிய வருமான மாற்றம் இருக்கும் பொழுது அடிப்படைத் தேவைகள் மட்டுமல்லாமல் அதிகமான பொருட்களை வாங்குவார்கள் வசதி மற்றும் ஆடம்பரப் பொருட்களை கூட எதிர்பார்ப்பார்கள் எனவே இத்தகைய ஆய்வுகள் சந்தையில் எடுத்துக் கொண்டே இருக்கின்றன நிறுவனங்கள் அதாவது தயாரிப்பு நிறுவனங்கள் அவர்களுடைய சொந்த ஆராய்ச்சி அமைப்புகளை கொண்டுள்ளார்கள் அல்லது சில சமயங்களில் சந்தையில் உள்ள தரவுகளை வாங்குகின்றார்கள் தொழில் ஆராய்ச்சி நிறுவனங்களில் இருந்து சந்தையிடுதல் அமைப்புகள் அல்லது சந்தை ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகியவற்றிடம் இருந்து கூட தரவுகளை பெறுகின்றார்கள் மற்றும் அதனை அடிப்படையாகக் கொண்டு அவர்கள் முன்கணிப்பு செய்யமுடியும் அதாவது பொருளில் ஏதாவது மாற்றம் இருக்குமானால் அது பொருளுக்கான தேவையில் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளுக்கான விலையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தினால் அது பொருளுக்கான தேவையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் ஒரு புதிய போட்டியாளர் சந்தைக்குள் வருகிறார் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பொருளுக்கான தேவையில் எந்தவிதமான மாற்றம் இருக்கும் போன்றவற்றை முன்கணிப்பு செய்யமுடியும் இத்தகைய ஆய்வுகள் என்பது சமமான முன்னுரிமை கொண்டதாகும் மற்றும் அவை தேவையை மதிப்பீடு செய்ய உதவுகின்றன தேவையை முன்கணிப்பு செய்ய உதவுகின்றன சேல்ஸ் போர்காஸ்டிங் செய்ய உதவுகின்றன மற்றும் அங்கு பட்ஜெட்டிங் பிரசசை நாம் தொடங்கலாம் அடுத்தபடியாக உங்களது விற்பனையை நீங்கள் உயர்த்த விரும்புகின்றீர்கள் என்றால் அல்லது உங்களது விற்பனையை நிலையாக வைத்திருக்க விரும்புகிறீர்கள் என்றால் நாம் விளம்பரம் மற்றும் விற்பனை பெருக்கிகள் திட்டங்களின் உதவியைப் பெறலாம் எனவே விளம்பரம் மற்றும் விற்பனை பெருகி என்பது பலமானதாக இருந்தால் குறிப்பிட்ட அளவு நம்முடைய விற்பனையை சந்தையில் உயர்த்த உதவும் எடுத்துக்காட்டாக தொலைக்காட்சியில் மிகவும் பிரபலமான விளம்பரங்களை சொல்லலாம் கோல்கேட் இன் விளம்பரத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அது அதிகப்படியான கவனத்தை ஈர்க்கக்கூடிய விளம்பரம் ஆகும் மற்றும் அனைத்து மக்களும் அதாவது படிக்காத மக்கள் கூட அது கோல்கேட் என்பதை தெரிந்து இருப்பார்கள் கோல்கேட் என்பது என்ன என்பதைப் பற்றி இங்கு கவலையில்லை மற்றும் அவர் ஒவ்வொரு முறையும் பற்பசையை வாங்க செல்லும் பொழுது கோல்கேட் ஐ தான் வாங்குவார் ஆனால் ஒவ்வொரு பற்பசையையும் கோல்கேட் ஐ வைத்துத்தான் தெரிஞ்சு இருப்பார் அது எதனால் என்றால் அந்த விளம்பரம் மிக மிக பயனுள்ள விளம்பர பிரச்சாரம் ஆகும் அதேபோல மற்ற பல்வேறு வகையான பொருட்களை மக்கள் விளம்பரத்தின் மூலமே எளிமையாக தெரிந்து வைத்துள்ளார்கள இத்தகைய விளம்பரங்கள் அங்கு இல்லாமல் இருந்திருந்தால் மக்கள் அத்தகைய பொருட்களைப் பற்றி தெரியாமல் இருந்திருப்பார்கள் எனவே விளம்பரப் பிரச்சாரம் என்பது மிகவும் பலமானதாக இருக்குமென்றால் அது சந்தையில் விற்பனையை அதிகரிக்க மட்டும் செய்யாமல் சந்தையில் நிலைத்திருப்பதையும் செய்யும் எனவே இவை நிறுவனங்கள் தங்களது விற்பனையை அதிகரிக்க மற்றும் விற்பனையை நிலையாக வைத்திருக்க உதவும் சிலவகையான முக்கியமான காரணிகள் ஆகும் மற்றும் காரணம் மற்றும் அதற்கான விளைவை முன்கூட்டியே தெரிந்து இருக்க வேண்டும் காரணம் என்பது விலை குறைப்பதாக இருக்கலாம் மக்களில் வருமான அளவு அதிகரிப்பதாக இருக்கலாம் திறமையான விளம்பர பிரச்சாரமாக இருக்கலாம் அல்லது மக்களின் விருப்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கலாம் அவர்கள் சந்தையின் ஒரு குறிப்பிட்ட பொருளின் மொத்தத் தேவையில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார்கள் மற்றும் எவ்வளவு சந்தைப் பங்கை ஒரு நிறுவனம் எதிர்பார்க்கமுடியும் ஆகிய காரணிகள் ஒரு நிறுவனத்திற்கு விற்பனை முன்கணிப்பு செய்வதற்கு மற்றும் பின்வரும் காலத்தில் தங்களுடைய செயல்திறனை கண்டறிவதற்கு உதவியாக இருக்கும் இப்பொழுது அடுத்த படிநிலை நாம் பட்ஜெட்டை ஏற்றுக் கொள்வது பற்றி சிலவற்றை பேசப் போகின்றோம் பட்ஜெட்டை தயார் செய்வது என்பது ஒன்று நிறுவனத்தில் உள்ள வெவ்வேறு நிலைகளில் உள்ள நபர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது மற்றொரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இது எதைக் குறிக்கிறது என்றால் மேலே முதல் கீழ் வரை உள்ள பட்ஜெட் பிராசஸ் என்பது ஒன்றாகும் நிறுவனத்தில் மேல் நிலையில் உள்ளவர்களாக அதாவது கொள்கை முடிவு எடுக்கும் நிலையில் உள்ளவர்கள் இயக்குனர்கள் சிஎம்டி அல்லது பொது மேலாளர்கள் ஆகியோர் கீழ்நிலையில் உள்ள நபர்களை ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக பட்ஜெட்டை தயார் செய்கின்றார்கள் மற்றும் அந்த பட்ஜெட்டை ஒவ்வொரு நிலையில் உள்ள மற்றும் ஒவ்வொரு துணை நிலையில் உள்ளவர்களிடமும் புகுத்துகிறார்கள் எனவே அதன்மூலம் என்ன நடக்கும் என்பதைப் பற்றி அறிந்து கொள்வது முக்கியமானதாகும் மக்கள் அதனை ஏற்றுக் கொள்ள வேண்டும் ஆனால் முழுமனதோடு அல்ல அவர்கள் இலக்கை அடைவதற்கு தங்களுடைய பங்களிப்பை வழங்குவார்கள் ஆனால் சந்தையில் உள்ள உண்மையான சூழ்நிலையைப் பற்றி தெரியாமல் இலக்கு என்பது உருவாக்கப்பட்டுவிட்டது அதன் காரணமாக இலக்கு மிகவும் பெரியதாக இருக்கின்றது அத்தகைய பட்ஜெட்டில் நோக்கம் என்ன எனவே பட்ஜெட் ப்ராசஸ் மற்றும் பட்ஜெட் எக்சர்சைஸ் முன்னர் முதலில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் உங்களுடைய பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் இலக்குகளை வெவ்வேறு நிலையிலுள்ள நபர்கள் ஏற்றுக் கொள்ளும்படியான சூழ்நிலையை உருவாக்குவது ஆகும் மற்றும் அதன் காரணமாகவே இன்றைய நாட்களில் பட்ஜெட்டிங் எக்சசைஸ் என்பது கீழ் நிலையிலிருந்து மேல் நிலை நோக்கி செல்லக் கூடிய ஒன்றாக உள்ளது கீழ்நிலையில் உள்ள விற்பனை படையில் உள்ள நபர்கள் வாடிக்கையாளரிடம் அல்லது விநியோகச் சங்கிலியுடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளனர் எனவே தயாரிக்கும்போது மற்றும் விற்பனை இலக்கை தீர்மானிக்கும்போது அவர்களுடைய உள்ளீடு என்பது மிகவும் முக்கியமானதாகும் அதேபோல பொருட்களை கொள்முதல் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள நபர்கள் சப்ளையர்களுடன் நேரடி தொடர்பு கொண்டிருப்பார்கள் அவர்கள் அவர்களுடைய நிலை என்ன என்பதைப் பற்றியும் அறிந்திருப்பார்கள் சப்ளையர் பொருட்களை வழங்குவதை நிறுத்திவிட்டாள் வேறு என்ன வகையில் பொருட்களை பெற முடியும் என்பதைப் பற்றி அவர்கள் தெரிந்து இருப்பார்கள் அவர்களை கவனத்தில் எடுத்துக் கொண்டால் மேலும் கீழ்நிலையில் உள்ள நபர்களின் உதவியுடன் பட்ஜெட் என்பது தயார்செய்யப்பட்டாள் மற்றும் தகவல் என்பது கீழ் நிலையிலிருந்து மேல் நிலைக்கு சென்றாள் மற்றும் இறுதியாக பட்ஜெட் என்பது மேல்நிலையில் உள்ள நபர்களால் தயாரிக்கப்பட்டால் அல்லது நிபுணர்களால் அது தயாரிக்கப்பட்டால் அத்தகைய பட்ஜெட்டை டாக்குமெண்ட்டை அனைத்து வகையான நபர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே நிறுவனம் பட்ஜெட்டின் ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலையை உறுதிப்படுத்த வேண்டும் மற்றும் அது எப்போது சாத்தியமென்றால் அந்த செயல்முறையில் அனைவரின் பங்கும் இருக்கும்பொழுது எடுத்துக்காட்டாக ஒரு முழு நாட்டைப் பற்றியும் நீங்கள் பேசும் பொழுது ஏதாவது ஒரு பொருளாதாரத்தில் பட்ஜெட்டை அவர்கள் கொண்டு வரும் பொழுது அவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாட்டில் உள்ள மக்களின் கருத்துகளை கேட்டறிவார்கள் அவர்கள் ஒரு சில விஷயங்களை முன்மொழிந்து வெவ்வேறு இணையதளங்களில் விடுவார்கள் எடுத்துக்காட்டாக நிதி அமைச்சகத்தின் வலைப்பக்கம் தொழில் அமைச்சகத்தின் வலைப்பக்கம் அல்லது மற்ற ஏதாவது அமைச்சகத்தின் வலைத்தளங்கள் அவற்றில் அவர்கள் விளம்பரபடுத்துவார்கள் அரசாங்கம் இந்த வகையான மாற்றங்களை புகுவதற்காக எண்ணியுள்ளது என்பதை விளம்பரப்படுத்துவார்கள் எனவே கருத்துக்களை சொல்ல விரும்பும் மக்கள் தங்களது கருத்துக்களை எங்களது கருத்துக்கள் அல்லது எங்களுடைய முன்மொழிகள் என்பதில் சொல்வார்கள் அவர்களுடைய கருத்துகள் பட்ஜெட்டை இறுதி நிலைக்கு கொண்டு வரும்பொழுது பரிசீலிக்கப்படும் எனவே இது ஒரு நாடு முழுவதற்கும் செய்யும் பட்சத்தில் அல்லது ஒரு பொருளாதாரம் முழுவதும் செய்யும் பட்சத்தில் ஒரு நிறும நிலையில் அல்லது ஒரு நிறுவன நிலையில் ஏன் சாத்தியமில்லை எனவே ஏற்றுக்கொள்ளத்தக்க தன்மை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் பட்ஜெட் என்பது கீழ்நிலையில் உள்ள பணியாளர்களையும் ஈடுபடுத்தி உருவாக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக தகவல் என்பது கீழ் நிலையிலிருந்து மேல் நிலைக்குச் செல்ல வேண்டும் மற்றும் பட்ஜெட் டாகுமெண்ட் என்பது உருவாக்கப்பட வேண்டும் எனவே பட்ஜெட்டில் இருந்து முழுமையான பயனை பெற வேண்டுமென்றால் நிறுவனங்களுக்கு அனைத்து பணியாளர்களின் துணையும் தேவைப்படுகின்றது மற்றும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் பட்ஜெட் மீது எதிர்மறையான மனப்பாங்கு என்பது இருக்கக்கூடாது கணக்காளர்கள் மற்றும் உயர்மட்ட நிர்வாகம் ஆகியவை சேர்ந்து பட்ஜெட் என்பது மேலாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எவ்வாறு அவர்களுடைய இலக்கை அடைய உதவும் என்பதை விளக்க வேண்டும் எனவே ஏற்றுக்கொள்ளத்தக்க தன்மை என்பது மிகவும் முக்கியமான பகுதியாகும் பட்ஜெட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தடுக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னவென்றால் பட்ஜெட் ஒரு குறிப்பிட்ட வகையான செயல்திறன் நோக்கங்களைக் கொண்டிருப்பது ஆனால் பணியாளர்கள் மற்றும் மேலாளர்களுக்கு வெவ்வேறு வகையான செயல்திறன் நடவடிக்கைகளுக்கு கொடுக்கும்பொழுது ஏற்படுகின்றது எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் நாம் நம்முடைய குறிக்கோள் என்பது என்ன என்பதை பார்க்க வேண்டும் அதன் மீது நாட்டம் செலுத்த வேண்டும் ஆனால் நோக்கம் என்பது தெளிவாக இல்லை என்றால் நோக்கம் வேறு ஒன்றாக இருக்கலாம் பணியாளர்கள் வேறொன்றில் கவனமாக இருக்கலாம் எனவே இப்பொழுது என்ன நடக்கும் அது நம்முடைய நோக்கத்தை அடைய உதவி புரியாது எனவே நிறுவனத்தில் உள்ள பணியாளர்களை பட்ஜெட் தயாரிக்கும் பணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக எல்லா வகையான நோக்கங்களையும் பணியாளர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர்களை அந்த நோக்கங்களின் மீது கவனம் செலுத்த கேட்டுக் கொள்ள வேண்டும் மற்றும் அவர்கள் பட்ஜெட் தயாரிப்பதில் அவர்களே ஈடுபட்டதால் அவர்களே அவர்களுக்கான குறிக்கோள்களை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதால் பட்ஜெட்டின் நோக்கங்களை அடைவது என்பது ஒரு பிரச்சினையாக இருக்காது எனவே நாம் பட்ஜெட்டில் அனைத்து வகையான பணியாளர்களும் ஏற்றுக்கொள்ள தேவையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அடுத்தபடியாக நம்மால் நம்முடைய விற்பனையை அதிகரித்துக் கொள்ள முடியும் மற்றும் செலவை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளவும் முடியும் மற்றொரு முக்கியமான ஏற்றுக்கொள்ளத்தக்க பரிமாணம் என்னவென்றால் பார்ட்டிசிபேடிவ் பட்ஜெட்டிங் இது மிகவும் முக்கியமான பரிமாணம் ஆகும் ஏனென்றால் அனைத்து நிலையில் உள்ள தொழிலாளர்களிடையே ஏற்றுக்கொள்ளத்தக்க தன்மையை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் நாம் இதனை பார்ட்டிசிபேடிவ் பட்ஜெட்டாக உருவாக்க வேண்டும் நான் இப்பொழுதுதான் உங்களிடம் பேசினேன் அதாவது ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பணியாளரும் நிறுவனத்திற்கு முக்கியமானவர்களாக உள்ளனர் தகவல் என்பது ஒவ்வொரு நபருக்கும் பரிமாறப்படுகின்றது கீழ்நிலையில் உள்ள பணியாளர்கள் கூட நிறுவனத்திற்கு முக்கியமானவர்களாக உள்ளதால் அந்தத் தகவல் என்பது பட்ஜெட் டாகுமெண்ட்டில் பங்கேற்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவரும் அந்த நிறுவனத்தில் உரிமை உள்ளவர்கள் என்று நினைப்பார்கள் அவர்கள் பட்ஜெட் நோக்கங்களை அடைவதற்கான பொறுப்புகளை கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த நோக்கங்களை அவர்கள்தான் உருவாக்கினார்கள் மற்றும் அத்தகைய நோக்கங்கள் அவர்களுக்காக அவர்களால் உருவாக்கப்பட்டது எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிற்பட்ட காலத்திலும் அடையப்பட்ட குறிக்கோள்களிலும் செயல்படுத்தப்படுவதை அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார் என்பதாகும் எனவே பட்ஜெட் என்பது அனைத்து தொழிலாளர்களால் செயலில் பங்கேற்பதன் மூலம் உருவாக்கப்பட்டதால் பொதுவாக அவர்களின் மீது திணிக்கப்படுகின்றன பட்ஜெட்டை காட்டிலும் அதிக செயல்திறன் கொண்டதாக இருக்கும் இத்தகைய ஈடுபாடு என்பது பொதுவாக பார்ட்டிசிபேடிவ் பட்ஜெட்டிங் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இறுதியாக பட்ஜெட் என்பது மேலாளருக்கு எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி பேசப்போகிறோம் நிச்சயமாக இதனுடைய முக்கியத்துவம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அனைத்து நிலையில் உள்ள அதாவது கீழ் நிலையிலுள்ள பணியாளர்கள் முதல் நடுநிலை நிர்வாகம் வரை மற்றும் மேல்நிலை நிர்வாகம் வரை ஒவ்வொருவரும் இதில் ஈடுபட்டிருந்தால் ஒவ்வொருவரும் நிறுவனத்தின் நோக்கத்தை அடைய தங்களுக்கான பங்கை வழங்கினால் நிச்சயமாக நாம் நம்முடைய பட்ஜெட் குறிக்கோள்களை அடைந்து விடுவோம் மற்றும் நாம் பட்ஜெட்டேட் ப்ராபிட்டை அடைந்து விடுவோம் அல்லது பட்ஜெட்டேட் லாஸை தவிர்த்து விடுவோம் மற்றும் நமது நிறுவனத்தில் நிதி நிலைமையை சீராக வைத்திருப்போம் மற்றும் நம்முடைய நிறுவனத்தின் ரொக்க நிலைமையை மேம்படுத்திக் கொள்வோம் எனவே பட்ஜெட் என்பது மேலாளருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நம் அனைவருக்கும் இப்பொழுது புரிந்துவிட்டது அதாவது பட்ஜெட்டின் தகவல்கள் எவ்வாறு திட்டமிடுதல் மற்றும் ஒன்று சேர்த்தல் அல்லது இந்நாளில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுதல் போன்றவை பற்றி தெரிந்து கொள்ள உதவுகின்றது என்பது நமக்கு தெளிவாக புரிந்துவிட்டது என்னென்ன முக்கியமான முடிவுகள் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் மற்றும் இவ்வாறு நிறுவனத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இந்த செயல்பாட்டில் ஈடுபட வைப்பது என்பதைப்பற்றி தெரிந்துகொள்ள இது உதவுகின்றது எனவே பட்ஜெட்டரி ப்ராசஸ் என்பது மேலாளரை மாறும் சூழ்நிலைகள் பற்றி யோசிக்கவும் அதற்கு வேண்டிய முன்னேற்பாடுகளை செய்யவும் கட்டாயப்படுத்துகிறது ஏனென்றால் கீழ்நிலையில் உள்ள விற்பனை படையை சேர்ந்த தொழிலாளர் சந்தையில் ஓட்டு என்பது அதிகமாக உள்ளது என்பதை பற்றி சொல்வார் மற்றும் விநியோகஸ்தர்கள் நம்முடைய பொருளிலிருந்து வேறொரு பொருளுக்கு மாறுகின்றார்கள் மற்றும் அதற்கான காரணங்கள் என்ன என்பதைப் பற்றி தெரிவிப்பார்கள் ஏனென்றால் நிறுவனத்தின் பொருட்கள் வாடிக்கையாளர்களை நெருங்கும் படியாக இருக்கலாம் ஏனென்றால் சிறந்த விளம்பர உத்தி அல்லது மற்றும் போட்டியாளர்கள் இதேபோன்ற விற்பனை சங்கிலிக்கு நல்ல லாப பங்கை கொடுக்கலாம் அல்லது அத்தகைய விற்பனைச் சந்தையில் என்பது மற்ற நிறுவனத்தின் பொருட்களை விற்பதற்கு எளிமையாக இருக்கலாம் ஏனென்றால் தரமாக இருக்கலாம் குறைவான விலையாக இருக்கலாம் நுகர்வோர் ஆல் பொருட்கள் ஏற்றுக்கொள்ளத் தக்கதாக இருக்கலாம் இது அனைத்து நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக இல்லாமல் இருக்கலாம் எனவே விற்பனைபடை சந்தையில் ஏற்படும் சிலவகையான மாற்றங்களால் போட்டியாளர்களின் நிலையில் ஏற்படும் மாற்றங்களால் நாம் சிலவகையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறலாம் அது விலையை குறைப்பதாக இருக்கலாம் அல்லது தரத்தை அதிகரிக்கும்படியாக இருக்கலாம் அல்லது நாம் சில வகையான அதிகப்படியான வரையறைகளை வாடிக்கையாளர்களுக்கு அல்லது விற்பனை சங்கிலியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படியாக இருக்கலாம் நீங்கள் சந்தையில் நிலைத்திருக்க விரும்புகிறீர்கள் என்றால் நாம் சிலவற்றை செய்ய வேண்டும் எனவே யார் நிறுவனத்திற்கு சொல்லுவார்கள் கீழ்நிலையில் உள்ள தொழிலாளர்கள் சந்தையிலுள்ள நபர்கள் விற்பனை சங்கிலியுடன் தொடர்புடைய நபர்கள் மொத்த விற்பனையாளர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் அல்லது சில சமயங்களில் நுகர்வோருடன் தொடர்பில் உள்ள நபர்கள் நிறுவனத்திற்கு தேவையான தகவல்களை கொடுப்பார்கள் அதன்மூலம் மாற்றம் என்பது உருவாகும் எனவே மேலாளர் என்பவர் அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார் சந்தையில் உள்ள நபர்கள் இவருக்கு சரியான தகவல்களை வழங்கவில்லை என்றால் இவர் தன்னுடைய இலக்கை அடைய முடியாது ஏனென்றால் மற்ற வகையில் விற்பனை சங்கிலி என்பது நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நன்கு உருவாக்கப்பட்ட ஒன்றாகும் அந்த விநியோக சங்கிலி என்பது அடிப்படையில் நுகர்வோரின் முகவர்களாக உள்ளனர் அவர்கள் நிறுவனத்தின் முகவர்கள் அல்ல ஏனென்றால் இவருக்கான லாபம் என்பது எதை பொறுத்தது என்றால் அவரால் எத்தனை நுகர்வோருக்கு சேவை அளிக்க முடிகின்றது என்பதாகும் எனது அவர் அதனை எப்போது செய்ய முடியும் இப்பொழுது அவரால் வாடிக்கையாளரின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் எனவே சில சமயங்களில் இத்தகைய விநியோகச் சங்கிலி குறிப்பாக சில்லறை விற்பனையாளர்கள் தங்களது விசுவாசத்தை வாடிக்கையாளர்களிடம் இருந்து தயாரிப்பாளர்களுக்கு மாற்ற நினைக்கிறார்கள் அல்லது கொண்டு செல்கின்றார்கள் ஆனால் தயாரிப்பாளர்கள் இவர்களுக்கு ஏதாவது அதிகமான ஒன்று தரவேண்டும் அல்லது அவர்கள் மீது அதிகமான பராமரிப்பு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நாம் பொருட்களை வாங்க நினைக்கும் பொழுது அதிக நேரங்களில் பார்த்திருப்போம் நாம் சந்தைக்கு செல்கின்றோம் நாம் சோனி அல்லது சாம்சங் அல்லது எல்ஜி அல்லது வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வண்ணத் தொலைக்காட்சிப் பெட்டியை வாங்க முடிவெடுத்து போகின்றோம் நீங்கள் அங்குள்ள ஒரு ஷோரூமுக்கு செல்லும்பொழுது அவர் மற்றொரு நிறுவனத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்றால் அல்லது வேறு ஒரு நிறுவனம் அவருக்கு ஏதாவது தனி ஊக்கத்தொகையை வழங்கியிருக்கிறது என்றால் அவர் நம்மிடம் சொல்வார் நீங்கள் சாம்சங் டிவியை வாங்குவது நல்லதுதான் அதையும் நாங்கள் வைத்துள்ளோம் ஆனால் நாங்கள் உங்களுக்கு வேறொரு பொருளையும் வழங்க முடியும் அது இன்னொரு நிறுவனத்தினுடைய தயாரிப்பு அதை நீங்கள் சாம்சங் டிவியுடன் எல்லா வகையிலும் ஒப்பிட்டுப் பார்க்க முடியும் அனைத்து இயல்புகள் தரம் சத்தம் என அனைத்தும் ஒப்பிட முடிந்தவை ஆனால் விலையை அடிப்படையாக வைத்துப் பார்க்கும் பொழுது இதனுடைய விலை மிகவும் மலிவானது அல்லது நீங்கள் வாங்க நினைக்கும் டிவியை விட மிக மிக குறைவான விலையில் உள்ளது என்று நம்மிடம் சொல்வார் இவை அனைத்தும் செய்யப்படுகின்றன அவர் ஏன் வாடிக்கையாளரின் அவரவருடைய விருப்பமான சாம்சங் நிறுவனத்தில் பொருளை வாங்க விடாமல் மற்றொரு நிறுவனத்தில் பொருளை வாங்க எதற்காக தூண்டுகின்றார் ஏனென்றால் அந்த நிறுவனம் அந்த சில்லரை விற்பனையாளர் அல்லது விநியோகிப்பாளருக்கு ஏதாவது அதிகமாக கொடுத்திருக்கும் எனவேதான் அவர் சில சமயங்களில் அதிகப்படியான முயற்சியை எடுக்கின்றார் எனவே அவரால் வாடிக்கையாளரை குறிப்பிட்ட கம்பெனியின் பொருளை வாங்க பணிய வைக்க முடியுமென்றால் வாடிக்கையாளரை எரிச்சலூட்டாமல் மற்றும் அவர் அந்த நிறுவனத்திற்காக உதவி புரிகின்றார் என்ற மனநிலையை வாடிக்கையாளரிடம் உருவாக்காமல் அவரால் இரண்டு வகையான நோக்கங்களையும் அடைய முடியும் அவர் பொருளை வாடிக்கையாளரிடம் அனுப்பிவிட்டார் அவர் வாடிக்கையாளரை மகிழ்ச்சி படுத்திவிட்டார் மற்றும் அவரால் விற்பனையின் மூலம் நிறுவனத்திற்கு உதவி புரிய முடிந்தது மற்றும் இதற்கிடையில் அவர் வாடிக்கையாளரின் விருப்பத்தை மாற்றிவிட்டார் மற்றும் வாடிக்கையாளர் அதனை தெரிந்திருக்கவில்லை ஆனால் வாடிக்கையாளர் அவர் தன்னுடைய நலம் விரும்புபவர் என்று நினைத்திருப்பார் நிறுவனம் நினைத்திருக்கும் இவர் நம் நிறுவனத்தில் நலனை விரும்புபவர் என்பதுதான் அங்கு நடக்கும் விநியோகச் சங்கிலி அல்லது விநியோகிப்பாளர் அல்லது சில்லரை விற்பனையாளர் ஆகியோர் வாடிக்கையாளரின் உரிமைகளை மாற்றுவர் ஆனால் அதற்காக அவர்களுக்கு ஏதாவது ஒன்று அதிகப்படியாக கொடுக்கப்பட வேண்டும் எனவே அலுவலகத்தில் அமர்ந்திருப்பவர் கீழ்நிலையில் உள்ள பணியாளர்களிடம் சரியான தகவல்களை பெறாமல் கொள்கைகளை வகுக்க முடியாது அவர்களால் நல்ல இலக்குகளை உருவாக்க முடியாது எனவே இது கொள்முதலாக இருந்தாலும் சரி கொள்முதல் செய்யும் நபர்களும் மிகவும் முக்கியமானவர்கள் அவர்கள் சப்ளையர் இன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை தெரிந்திருப்பார்கள் அல்லது அவர்கள் விற்பனை பணியாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் விற்பனை சங்கிலிகளுக்கு எத்தகைய தேவைகள் உள்ளன என்பதை பற்றி அறிந்திருப்பார்கள் எனவே இந்த முழு செயல்பாட்டில் இறுதியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் பட்ஜெட் என்பது திட்டமிடுதல் தொடர்பு கொள்ளுதல் செயல் திறனுக்கான தரநிலை நோக்கங்களை அடைய பணியாளர்களை ஊக்குவித்தல் விளைவை மதிப்பிடுதல் மற்றும் விசாரணை தேவைப்படும் சிக்கல் பகுதிகளுக்கு கவனம் செலுத்துதல் போன்றவற்றிற்கு உதவி புரிகின்றன அடுத்து வரும் வகுப்புகளில் நாம் எவ்வாறு வெவ்வேறு வகையான கால அளவுக்கான பட்ஜெட்டை தயாரிப்பது மற்றும் அத்தகைய பட்ஜெட்டரி டாகுமெண்ட்களை உண்மையாக சந்தையில் எவ்வாறு பயன்படுத்த போகின்றோம் மற்றும் திட்டமிடப்பட்ட வெளியீட்டுடன் உண்மையான வெளியீட்டை ஒப்பீடு செய்து மாறுபாட்டை கண்டறிதல் மற்றும் நிறுவனத்தின் அனைத்து செயல்திறன்களும் முன்னேறும் வகையில் எவ்வாறு அத்தகைய மாறுபாட்டை தவிர்ப்பது மற்றும் சந்தையில் நிறுவனம் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்பவற்றைப் பற்றி படிக்கப் போகிறோம் எனவே இனி வரும் வகுப்புகளில் சிலவகையான வழக்குகள் மிகச்சிறிய வழக்குகள் ஆகியவற்றைப் பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் மற்றும் ஆப்பரேட்டிங் பட்ஜெட் மற்றும் பினன்ஸ் பட்ஜெட் ஆகியவற்றை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றியும் படிக்கப் போகிறோம் இத்துடன் முடிக்கின்றேன் மற்றும் அடுத்த முறை அடுத்து வரும் வகுப்புகளில் சில வகையான வழக்குகளை பற்றி பேச உள்ளோம் உங்களுக்கு மிக்க நன்றி